நாம் இதுவரை இன்டர்நெட் அல்லாத கைப்பேசி தொலைத்தொடர்பு அல்லது மொபைல் இன்டர்நெட் போன்றவற்றில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப தொடர்பு பற்றி விவாதித்து இருக்கிறோம் இவைகளில் திறன்பேசிடப்லட் இவை போன்றவை மூலமாக வழங்கப்படும் இண்டர்நெட் சேவை பயன்படுத்தி வழங்கப்படும் இணையவழிகுரல் சேவையின் அடிப்படையில் அமைந்த பல்வேறு வகையான சேவைகளில் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சேவைகளும் அடங்கும் இந்தவகை தொலைத்தொடர்பு சேவைகள் சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு மிகப்பெரும் பயன்தருவது மட்டுமல்லாமல் மிக சௌகரியமான அம்சமாகவும் இருந்து வருகின்றன வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்குதல் பற்றி பார்க்கும் பொழுது எவ்வாறு சேவைபெறும் ஒரு வாடிக்கையாளர் சேவை நிறுவனத்திற்கு சென்று சேவை பெறுவது வகையிலான எடுத்துக்காட்டாக பல் மருத்துவரிடம் சிகிச்சைக்காக செல்வது பற்றியும் அல்லது மருத்துவமனைக்கு செல்வது பற்றியும் அல்லது வாடிக்கையாளர் இருக்கும் இடத்தை தேடிவரும் மருத்துவசேவை சுவாச உதவிக்கு தேவையான ஆக்சிஜன் வாயுவை செலுத்தும் உபகரணங்களை வாடகைக்கு எடுத்துக் கொள்வது போன்ற சேவையை சொல்லலாம் இந்த சேவைகளை பெற தொலைபேசி அழைப்பிலோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ பணம் செலுத்தி சேவைகளை பெறலாம் தொடக்கத்தில் ICT தொடர்புகள் தொலைபேசி வழி சேவைகள் மற்றும் இன்டர்நெட் வழி சேவைகள் 9 மணி முதல் 7மணி வரையிலும் பின்னர் 9 மணி முதல் 11 மணி வரையிலும் பின்னர் 24 மணி நேர சேவையாக வாரத்தின் அனைத்து நாட்களிலும் கிடைக்கப்பெற்றன மேலும் இந்த சேவை பற்றிய மற்ற பரிமாற்றங்கள் அனைத்தும் நாம் ஏற்கனவே பார்த்த ஹோட்டலில் தங்குவது என்ற எடுத்துக்காட்டில் சொன்னது போல நேரடியாக நாம் பெற வேண்டிய அடிப்படை சேவையை தவிர மற்றவை அனைத்தும் பூக்களுக்கு அமைந்த இதழ்கள் போன்ற சேவைக் கட்டமைப்பினை பெற்று இருப்பதனால் அவைகளை தொலைதூரத்தில் இருந்தாலும் நாம் நமது போன் மூலமாகவோ அல்லது இன்டர்நெட் போன்றவை மூலமாகவோ பெற முடியும் எனவே தொடக்கத்தில் தகவல் தொடர்புகள் என்பவை சேவைகளை வழங்குவதற்கு ஒரு ஊடகமாக இருந்துள்ளன இதன் காரணமாக நீங்கள் திரையில் பார்க்கும் இந்த பகுதி அனைத்தையும் சைபர்ஸ்பேஸ் மூலமாக வினியோகிக்கப்படும் சேவைகள் என்று நாம் வைத்திருக்கிறோம் பொதுவாக ஒரு சேவையை பெற நாம் நேரடியாக சென்று பெறும் வகையில் அந்நிறுவனத்தின் சேவைத் தொடர்பு மையங்கள் உள்ளன அதேபோல சைபர் தொடர்பு மையங்கள் அதாவது மெய்நிகர் தொடர்பு மையங்கள் அதே சேவையை வழங்குவதற்கும் உள்ளன இவ்வாறான தொடர்பு முறைகளை நாம் அறிந்த பிறகு இந்த தொழில்நுட்பம் அனைத்தும் நமது சேவையை கொண்டு செல்வதற்கு மட்டும் பயன்படுத்தப்படாமல் நமது எடுத்துக்காட்டுகளில் பார்க்கப் போவது போல அதற்கு மேலும் பயன்படுகிறது இவைகள் சேவைகளை மட்டும் கொடுக்க பயன்படுத்தாமல் இவைகளிலிருந்து வேறுவகையான சேவைகளும் தொடங்கப்பட்டன எடுத்துக்காட்டாக ஹாங்காங் மாகாணத்தில் ஆக்டோபஸ் என்ற ஒரு சேவையை தொடங்கினர் இதன்படி ஹாங்காங் மாகாணத்தின் மெட்ரோ சேவையைப் பயன்படுத்துவதற்கு நேரடி தொடுதலற்ற ப்ரீபெய்ட் கார்டு முறையில் பயண கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டன எனவே கூட்ட நெரிசலான நேரங்களில் நீங்கள் உங்களது ப்ரீபெய்ட் அட்டையை உங்களது பையிலிருந்து வெளியே எடுத்து இயந்திரத்தில் கொடுக்க வேண்டியதில்லை உங்கள் பையில் கார்டு இருந்தாலே போதுமானதுஇதனை மிஷின் உணர்ந்துகொண்டு நீங்கள் அதனை விட்டு வெளியேறும் பொழுது தானாகவே பயணகட்டணத்தை எடுத்துக்கொள்ளும் தொடக்கத்தில் பயண கட்டணத்தை செலுத்துவதற்கு நீங்கள் உங்கள் மணி பர்சை வெளியே எடுத்து சென்சார் கருவியின் முன்பு காண்பிக்க வேண்டும் ஆனால் தற்பொழுது நீங்கள் மெட்ரோ ரயிலில் உள் பிரவேசிக்கும் பொழுது உங்கள் கார்டு பற்றிய விபரங்களைத் தெரிந்து கொள்ளும் இந்த சேவை ஆக்டோபஸ் என்று வழங்கப்படுவது பொருத்தமாக இருக்கிறது எவ்வாறு ஒரு கணவாய் மீனிற்கு பல விழுதுகள் இருப்பதைப் போன்று உங்களது கார்டு பற்றிய விவரங்கள் சேமிக்கப்பட்டு ப்ரீபெய்ட் கார்டு போன்று உபயோகிக்கும் வகையில் இதன் விவரங்களை கொண்டு மற்ற பல சேவைகளையும் நீங்கள் பெற முடியும் ஹாங்காங் மாகாணத்தில் இந்த ஆக்டோபஸ் கார்டு அடிப்படையில் பல சிறிய பணப்பரிமாற்ற சேவைகள் உருவாக்கப்பட்டன இவைகளில் பெரும்பாலானவை அதனை உபயோகிப்பவர்களே உருவாக்கினர் இதன் காரணமாக ஒரே கார்டு பல்வேறு சேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது இன்று அதே போல சேவையை நமது டெல்லி மெட்ரோ அல்லது பாம்பே மெட்ரோவில் செயல்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை இவைகளை உபயோகிப்பதன் மூலம் மிகச்சிறிய பணபரிமாற்ற சேவைகளையும் உதாரணமாக தின்பண்டங்கள் அல்லது குளிர்பானங்கள் அல்லது மளிகை சாமான்களை வாங்க பயன்படுத்துவது இவை மூலம் நாம் வழக்கமாக பணம் செலுத்தும் முறைக்கு மாற்றாக அமையும் இதன் மூலமாக பணபரிவர்த்தனையின்றி பல பரிவர்த்தனைகள் நிகழும் இதன் மூலம் மிகத் திறன்வாய்ந்த சேவை வழங்கும் அமைப்புகளை நம்மால் உருவாக்க முடியும் எடுத்துக்காட்டாக இங்கு காட்டப்பட்டுள்ள படங்களை பாருங்கள் இவைகளை நாம் முன்பே விவாதித்து இருக்கிறோம் இந்த தொழில்நுட்பங்கள் சேவை செயல்முறைகளை நமக்கு உருவாக்குகின்றன இவை முன்பு இருந்த முறைகளை விட சற்று மறுதலானவை இவைகளை உபயோகிக்கும் பொழுது நாம் விமான நிலையத்தில் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியதில்லை இந்த சுயசேவை தொழில்நுட்பத்தின் மூலமாக நாமாகவே உள்நுழைவு கட்டணத்தை செலுத்திக் கொள்ள முடியும் இப்பொழுது இந்த செக் இன் சேவைகளை போன் மூலமும் செய்யும்படி ஏற்பட்டுவிட்டன மேலும் இவைகளை இன்டர்நெட் சேவையை பயன்படுத்தியும் பெற முடியும் மேலும் இவற்றை நீங்கள் உள்நுழைதற்கான கார்டிலும் அச்சிட முடியும் மேலும் சில சூழ்நிலைகளில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களது பயண சாமான்களின் அடையாள அட்டையையும் நீங்கள் அச்சிட முடியும் இதன் மூலம் விமான நிலையத்தில் செல்வதற்காக ஏற்கனவே நீங்கள் உங்களது போர்டின் அட்டையை அச்சிட்டு விட்டீர்கள் பயண சாமான்களின் அட்டையையும் பெற்று விட்டதனால் நீங்கள் நேரடியாக பயண நுழைவு வாயிலுக்கு செல்லலாம் இந்த வகைதொழில் நுட்பத்தின் மூலமாக செயல்திறன் அதிகரிக்கிறது கட்டமைப்புதேவைகள் குறைகின்றனஆற்றல் தேவை மற்றும் இட தேவை போன்றவை குறைகின்றன இவை சேவை வழங்கும் நிறுவனங்களின் பொருளாதார நிலையையே மொத்தமாக மாற்றிவிடுகின்றன எடுத்துக்காட்டாக ஏடிஎம் மிஷின்கள் இவைகளைப் பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்தது போல ஏடிஎம் மிஷின்களை பயன்படுத்துவதன் மூலமாக வங்கிகளில் இந்த வேலைகள் மனிதர்கள் செய்வதால் ஏற்படும் தவறுகளை தவிர்க்கலாம் இந்த மெய்நிகர் சேவையின் மூலமாக நாம் புதிய பல சேவை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் எடுத்துக்காட்டாக இவைகளை நாம் தொலைதூரத்தில் உட்பகுதியில் அமைந்த கிராமங்களுக்கும் எடுத்துச் செல்லமுடியும் அல்லது கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்காக வழங்கப்படும் சமுதாய உதவிகளை நேரடியாக சென்று சேரும் முறையில் செய்ய முடியும் நாம் விவாதித்து வரும் தலைப்பான சைபர் நெட்வொர்க் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை சார்ந்த தொடர்புகள் அனைத்தும் நமது சேவை வழங்கும் முறைகளை மாற்றி வருகின்றன மேலும் இவை புதிய சேவைகளை உருவாக்குவதுடன் மற்ற புதுமைகள் நிறைந்த கண்டுபிடிப்புகள் உருவாவதற்கும் வழிவகுக்கின்றன இனி நமது முந்தைய ஸ்லைடிற்கு செல்லலாம் இவை இரண்டும் C K பிரகலாத் மற்றும் ராமசாமி என்ற இருவரின் மிக முக்கியமான முயற்சியின் அடிப்படையில் அமைந்துள்ளவை இவைகளில் குறிப்பிட்டுள்ளபடி தொடக்கத்தில் இருந்து ஒரு நிறுவனம் தனக்கு உண்டான எல்கைகளில் மட்டுமே செயல்பட்டு வருகிறது எனவே வாடிக்கையாளர்களுக்கு இவரது சேவைகள் மற்றும் செயல்பாடுகள் என்ன என்று தெரிவதில்லை மேலும் இந்த நிறுவனங்கள் தங்களுக்குள்ள செயல்பாட்டு முறைகள் ஆன சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் மற்றும் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் போன்றவற்றையும் செயல்படுத்தி வருகின்றன இதன் மூலம் ஒரு நிறுவனம் தனது உற்பத்திப்பொருள் வழங்குபவர் உடனும் அவற்றைக்கொண்டு சேர்ப்பவர்கள் உடனும் மற்றும் அதைக் கொண்டு சேர்க்கும் ஊடகத்திலும் தொடர்பில் இருந்து கொண்டுதான் வருகின்றனர் என்பதை இந்த தலைப்பில் நாம் இரண்டு பகுதிகளாக பார்த்து வருகிறோம் இவர்கள் அனைவரும் தொடர்பில் இருப்பது வாடிக்கையாளர்களுக்கு முன்னர் சரிவர தெரிவதில்லை ஆனால் இன்று எங்கு பார்த்தாலும் நிரம்பியிருக்கும் தொடர்புகள் காரணமாக கட்டமைப்பில் மாற்றம் ஏற்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு மிகத்தெளிவான தொடர்புகள் பற்றிய விவரங்கள் கிடைக்கின்றன நாம் ஏற்கனவே விவாதித்தது போல சேவை வழங்கும் நிறுவனமும் இந்த தொடர்புகளில் ஒரு அங்கம் வகிக்கின்றது சேவைகளை சென்று சேர்ப்பவர்கள்சேவை நிறுவன கூட்டாளிகள்வெளிப்புறத்திலிருந்து பங்களிப்பு செய்யும் வடிவமைப்பாளர்கள்பல்கலைக்கழகங்கள்இவை போன்று தொடர்பினை பற்றிய விவரங்களை தரும ஸ்தாபனங்கள் இவை அனைத்தும் இங்கு உள்ள இந்த நெட்வொர்க் என்ற அமைப்பை குறிக்கிறது இதேபோல வாடிக்கையாளர் அவருக்கென்று உள்ள தொடர்பு அமைப்பு இவை இரண்டும் இங்கு ஒன்றிணைந்து அவை ஒரு புதிய தொடர்பு ஒன்றை ஏற்படுத்துகின்றன எடுத்துக்காட்டாக இன்று வாடிக்கையாளர்கள் ஒரு நிறுவனமாக செயல்படமுடியும் அதாவது அவர்கள் பல தொடர்புகளை பெற்றிருக்க முடியும் உதாரணமாக 50 நபர்களை கொண்ட ஒரு குழு சீன நாடு முழுவதும் சுற்றுலா செல்ல விரும்புகிறது என்று எடுத்துக்கொள்வோம் அவர்கள் இந்த சுற்றுலாவிற்கான பேச்சுவார்த்தை விவரங்களை ஒரு தொடர்பு நிறுவனமாக மேக் மை ட்ரிப் அல்லது யாத்ரா மற்றும் இவை போன்று செயல்படும் கோஐபிபோ இடைநிலை தொடர்பில் உள்ள ஹோட்டல்கள் விமான சேவைகள்சுற்றுலா வழிகாட்டிகள் இசை நாடகத்திற்கான டிக்கெட்டுகள் இவை போன்றவை அனைத்தையும் பெற நமக்கு உதவ முடியும் இந்த தொடர்புகள் மூலம் மிகச் சிக்கலான பரிவர்த்தனைகளை நாம் மேற்கொள்ள முடியும் இவை மூலம் வாடிக்கையாளர்கள் தொடர்பில் உள்ளவர்களோடு ஒரு சரியான விலை நிர்ணய பேச்சுவார்த்தையை சேவை வழங்குவோர்களுடன் நடத்த முடியும் இங்குள்ள இந்த தொடர்புகள் மிக திறன்வாய்ந்த பரிவர்த்தனைகளை மொத்தமாக மேற்கொள்வதன் மூலமாக தனிப்பட்ட வாடிக்கையாளர்கள் தள்ளுபடி விலையில் சேவைகள் பெற உதவுகிறது எனவே இந்த தொடர்புகளில் ஒரு பகுதியாக வாடிக்கையாளர் மாறுவதன் மூலம் அவர்களின் பேச்சுவார்த்தை திறன் அதிகரிக்கிறது மேலும் புதிய சேவைகள் வழங்குவது பற்றிய புதிய வாய்ப்புகளும் உருவாகின்றன மேலும் சேவை வழங்கும் நிறுவனங்கள் தரப்பில் என்னென்ன நிகழும் என்பதை நாம் பின் வரும் வகுப்புகளில் பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன்பாக நாம் ஏற்கனவே முன்பு பார்த்த வைபை குரல் அடையாளம் காணல் தொழில்நுட்பம் ஆக்டோபஸ் ஸ்மார்ட் கார்டு போன்றவை அனைத்தும் ப்ராடக்ட் சர்வீஸ் சிஸ்டம் என்பதில் ஒரு அங்கமாக மாறி வருகின்றன இவை நேரடி முறைகள் மற்றும் மெய்நிகர் முறைகள் இவை அனைத்தையும் ஒன்றாக மாற்றுகின்றன எனவே இந்த தொழில் நுட்பங்கள் அனைத்தும் வியாபார சேவை கட்டமைப்பு மேற்கொள்வதற்கு உதவுகின்றன இந்த கட்டமைப்புகளை வாடிக்கையாளர்கள் அல்லது சேவையை விரும்புவோர் புதுமையான முறைகளில் இவற்றைப் பயன்படுத்தி உதாரணமாக கூகுள் பிளஸ் ஃபேஸ்புக் யாஹூ மற்றும் இது போன்ற சமூக தளங்களை பயன்படுத்தி மெய்நிகர் கடைகளை உருவாக்கி அவை இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவைகளை வழங்கும் வகையிலும் மற்றும் சேவைகளை பெற்றுத் தருவதற்கு இடைத்தரகர்கள் தேவை இல்லாமல் போனதன் காரணமாகவும் சேவைகளைப் பெறுவதற்கு தேவையான இடவசதி போன்ற கட்டமைப்பு தேவை இல்லாததன் காரணமாகவும் சேவைகளுக்கான மிகச்சரியான விலைகளிலும் பெறமுடியும் உதாரணமாக ஆயிரம் புத்தகங்களை சேமிக்கும் அளவிலான கடை அமைப்பு இனி தேவையில்லை உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் அமேசான் அல்லது பிலிப்கார்ட் அல்லது ஸ்னாப்டீல் போன்ற சேவை தரும் நிறுவனங்களிலிருந்து பெற முடியும் இவற்றில் சேவைகளை வழங்கும் வாடிக்கையாளர்களும் நன்மை அடைகின்றனர் எவ்வாறெனில் அவர்கள் அத்தனை புத்தகங்களையும் மிகப்பெரிய கிடங்குகளில் வைத்திருக்க வேண்டியதில்லை தேவைப்படும் பொழுது மட்டும் பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம் எனவே ப்ளிப்கார்ட் போன்ற அடிப்படையில் அமைந்த சேவைகளில் இரண்டு தரப்பில் உள்ள நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன ஒன்று வாடிக்கையாளர் தரப்பில் உள்ள நன்மைகள் மற்றும் சேவைகளை வழங்கும் நிறுவனங்களில் தரப்பில் உள்ள நன்மைகள் என இரண்டு நமக்கு கிடைக்கிறது ஒருவேளை உங்களுக்கு ஒரு புத்தகம் மற்றும் அதனை வாசிக்க அதற்கான கண் கண்ணாடி மற்றும் மேஜை விளக்கு இவை அனைத்தும் வெவ்வேறு இடங்களிலிருந்து சேகரிக்கப்பட்டு மொத்தமாக உங்களுக்கு வழங்கப்படுகின்றன இதில் வெவ்வேறு வகையில் உள்ள தொடர்புகள் அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு புதிய தொடர்பினை உருவாக்குகின்றன இவ்வாறு இவை இணைவதன் மூலம் வாடிக்கையாளர் தேவை பற்றி நாம் நன்கு அறிந்து கொண்டு அதேபோன்று உள்ள மற்ற வாடிக்கையாளரின் தேவை உணர்வுகளுக்கு ஏற்ற வகையில் நமது சேவைகளை வழங்கும் வகையில் வியாபாரத்தை அமைத்துக் கொள்ள முடியும் இவ்வாறு ஏற்படும் தொடர்புகளில் இடைத்தரகர்களுக்கு ஒரு புதிய பணி ஒன்று உருவாகிறது இதற்கு முந்தைய காலங்களில் இடைத்தரகர்கள் மூலம் சேவையைப் பெறும் பொழுது அவர்கள் சேவைகளில் மதிப்புக் கூட்டப்பட்ட சில துணை சேவைகளை நமக்கு வழங்கினார்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு ரெப்ரிஜிரேட்டர் வாங்கும்பொழுது அதற்குத் தேவையான மின்னாற்றலை சீராக வழங்கும் ஸ்டெபிலைசர் போன்றவற்றை வழங்கினர் மேலும் அவற்றை வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கும் சேவையையும் செய்தனர் இதுபோல முந்தைய காலத்தில் இடைத்தரகர்கள் முக்கிய சேவைகளுடன் சில துணை சேவைகளை சேர்த்து வழங்கி வந்தனர் ஆனால் இன்று நமக்கு கிடைக்கும் சேவைகளில் இடையில் செயல்படுபவர்களின் பணி இவ்வாறு abc என்ற அமைப்பில் இருக்க முடியாது இவ்வாறு இடைத்தரகர்களாக செயல்படுவோர் நிலை மாறி இருக்கிறது அந்தவகையில் இவ்வாறாக இடை நிலையில் இருப்பவர்கள் பல்வேறு வடிவமைப்புடன் பல்வேறு வகையில் தொடர்புகளை உருவாக்கலாம் அந்த வகை தொடர்புக்கு எடுத்துக்காட்டாக சக்கர மையம் மற்றும் கம்பி அமைப்பு தொடர்பினை எடுத்துக்கொள்ளலாம் இங்கு மையத்தில் அமைந்துள்ள அமைப்பு சேவை வழங்கும் நிறுவனத்தைக் குறிக்கிறது அதைப்பற்றி புரிந்து கொள்வதற்கு எடுத்துக்காட்டாக இந்திய ரயில்வே தனது சேவைகளை வழங்க IRCTC என்ற ஒரு நிறுவனத்தை இடைநிலையில் அமைத்துக் கொண்டு இயங்குகிறது எனவே வாடிக்கையாளரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தாங்களாகவே முகவர்களை அமைத்துக் கொள்ளலாம் அல்லது IRCTC முகவர்களின் மூலமாகவும் வாடிக்கையாளர்களுக்கு தங்களது சேவைகளை வழங்கலாம் நான் சொல்லும் எடுத்துக்காட்டு ரயில்வே போன்ற நிறுவனங்களுக்கு பல்வேறு ஒழுங்குமுறை காரணங்களினால் சாத்தியமல்ல எடுத்துக்காட்டாக அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் மொத்தமாக இணைந்து ஒரு சுற்றுலாவிற்கு பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் என்று எடுத்துக் கொள்வோம் இந்த வாடிக்கையாளர் அனைவரும் ஒருவருக்கொருவர் பரிச்சயமானவர்கள் அல்ல ஆனால் இவர்கள் ஒன்று கூடுவதற்கான காரணம் இவர்கள் ஒரே சமயத்தில் ஐரோப்பாவிற்கு சுற்றுலா செல்வதற்காக மேக் மை ட்ரிப் அல்லது கோஐபிபோ போன்ற தொடர்புகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் என்று எடுத்துக் கொள்வோம் இவ்வாறு வாடிக்கையாளர் அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டபின் இவர்கள் மொத்தமாக பேச்சுவார்த்தை செய்வதற்கான ஒரே குழுவாக இருப்பதன் காரணமாக ஐரோப்பாவில் வெவ்வேறு சேவைகளுடன் தொடர்புடைய சுற்றுலா வழிகாட்டிகள்ஹோட்டல்கள் போக்குவரத்து சேவைகள் இவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வாடிக்கையாளர்கள் திருப்தி அடையும் விதத்தில் சுற்றுலா செலவினை கொண்டுவரமுடியும் எனவே அடிப்படையில் இந்த வகை தொடர்புகள் டிஜிட்டல் பிசினஸ் ஈகோ சிஸ்டம் என்பதை உருவாக்குவதாக நாம் எடுத்துக் கொள்கிறோம் எனவே நாம் சேவைகளைப் பெறுவதற்கு இடைநிலையில் துணை சேவை புரிபவர்கள் சாதாரணமாக வழங்குபவர்களாக இருக்க முடியாமல் போகிறது ஏனெனில் இன்று வாடிக்கையாளர் அதே சேவை பெற விரும்பும் மற்ற வாடிக்கையாளர்கள் உடன்இணைந்து சேவை பெறுவதற்கான இடைநிலையில் உள்ளவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பல்வேறு வகையான சேவை உருவாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர் நான் இந்த மூன்று வரைபடங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன்தற்போது சக்கர மையம் மற்றும் கம்பி தொடர் அமைப்பினை விட்டுவிட்டு இங்குள்ள ரிங் நெட்வொர்க் மற்றும் மல்டி நெட்வொர்க் இவைகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இவைகள் மூலமாக எந்த வகையில் சேவை விநியோக முறை பல புதுமையான சேவைகளுக்கு ஆற்றல்மிக்க தொடர்புகளைக் கொண்டு வழங்கப்பட முடியும் என்ற தலைப்பில் நீங்கள் யோசித்து நேரடியாக நமது விவாத மேடையில் பங்கேற்று உங்களுடன் கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காக நான் காத்திருக்கிறேன் நான் ஆர்வத்தை தூண்டக்கூடிய இந்த வரைபடத்தை உங்கள் முன்னால் விட்டுச் செல்கிறேன் இந்த வரைபடம் உருவாக்கம் கிரான்பீல்டு ஸ்கூல் ஆப் மேனேஜ்மென்ட் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் அடிப்படையில் அமைந்துள்ளது இந்த வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கிலோபல் சர்வீஸ் நெட்வொர்க் ஸ்டட்டர்ஜி அடிப்படையில் உங்கள் யோசனைகளில் சேவை புதுமைகளை ஊக்கப்படுத்தும் வகையில் இவை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன இந்த ஆராய்ச்சியின் மூலம் நான் உங்களுக்கு எச்சரிக்கை அளிக்க விரும்புகிறேன் இவைகளில் நெட்வொர்க் ஸ்டட்டர்ஜி பற்றிய தகவல்கள் உள்ளன சந்தையை கண்டறிவதற்கான நோக்கங்கள் உள்ளன வளங்களை கண்டறிவதற்கான நோக்கங்கள் சில முக்கிய சொத்துக்களை முழுமை ஆக்குவதற்கான நோக்கங்கள் மற்றும் திறன் சார்ந்த நோக்கங்கள் அமைந்துள்ளன இந்த நோக்கங்கள் அனைத்தும் சேவை புதுமைகளை சேவை தொடர்புகளில் ஏற்படுத்துகின்றன இந்த சேவைகளை உலக அளவில் நாம் விவாதிக்கும் பொழுது இன்று பல்வேறு சேவைகள் தொடங்கப்படும் பொழுதே உலக அளவிலேயே தொடங்குகின்றன சில சேவைகள் எடுத்துக்காட்டாக பிளிப்கார்ட் அல்லது கோஐபிபோ போன்றவை இந்தியாவில் மட்டும் தொடங்கப்பட்டு இருக்கலாம் அவர்கள் உலக அளவில் தனது சந்தையை விரிவாக்கிக் கொள்ள முடியும் எவ்வாறெனில் ஜெர்மனியில் உபர் அல்லது ஓலா கேப்ஸ் சேவை போன்று முந்தைய காலங்கள் போலல்லாமல் மிக எளிதாக உலக அளவில் தமது சேவைகளை ஏற்படுத்த முடியும் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த வரைபடம் நமக்கு உதவுகிறது ஸ்டார்பக்ஸ் அல்லது பெடரல் எக்ஸ்பிரஸ் போன்றவை உலக அளவில் விரிவான சேவையை வழங்குவதற்கு பல வருடங்களை எடுத்துக் கொண்டன இறுதியாக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் பொதுவாகவே நாம் சேவை என்பதை ஒரு பொருள் வடிவமைப்பு செய்து உற்பத்தி செய்யப்பட்ட பிறகு வழங்கப்படுகிறது என்று எண்ணி வருகிறோம் இதன் காரணமாகவே சேவையை நாம் விற்பனைக்குப் பின் உள்ள சேவை என்று அழைக்கிறோம் ஆனால் இந்த குறிப்பிட்ட வரைபடத்தில் உள்ள கருத்துக்களை ஆழ்ந்து சிந்தித்தால் இன்று ஒரு உபகரணத்தை நீங்கள் வாங்குகிறீர்கள் என்று எடுத்துக் கொள்வோம் எடுத்துக்காட்டாக சலவை இயந்திரம் அல்லது ரெப்ரிஜிரேட்டர் அல்லது டிவி என்று எதையாவது எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் இங்கு பார்ப்பதுபோல இவைகளை விற்பனை செய்வதற்கு பல விற்பனை சேவைகள் உள்ளன அதாவது இந்த வகை உபகரணங்களை நீங்கள் இன்டர்நெட் வசதியுடன் வாங்க முடியும் அல்லது நேரடியாக கடைக்குச் சென்று வாங்கலாம் எனவே இந்த வகையிலான நேரடி மற்றும் மெய்நிகர் கடைகளில் இவைகள் கிடைக்கின்றன எதிர்காலத்தில் நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்கும் பொழுதுஇணையதள வாயிலாக டெல் கம்ப்யூட்டர் நிறுவனம் போன்ற மற்ற நிறுவனங்களுடன் உங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டரின் பண்புகளை அதாவது உங்கள் கம்ப்யூட்டரின் திரை அளவுCPU வகை மற்றும் இவை போன்ற மற்றவைகளையும் நீங்களே வடிவமைப்பது போன்ற சேவை உருவாகும் இந்த வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த சேவைகள் பின்னோக்கி சென்று இங்கு தொடங்கி இங்கிருந்து முன்னோக்கிய செயல்பாடுகளை துவக்கி நீங்கள் விரும்பும் சேவைகளுக்கான பாகங்களால் ஒருங்கிணைக்கப் பெற்று இறுதியாக நீங்கள் இருக்கும் இடத்தை வந்தடையும் முந்தைய காலத்தில் நான் சொல்வது ஒரு கதை போல் இருந்தது ஆனால் இவைதான் இன்று நமது மொத்த அமைப்பிற்கும் பெரிய சேவையாக உள்ளது இந்த சேவை அமைப்பின் முடிவில் சேவை தொடர்புகள் மற்றும் சேவை தொடர்புகளில் நிலவும் சூழ்நிலை காரணமாக வாடிக்கையாளர் அதீத அதிகாரம் பெறுகிறார் ஒரு வாடிக்கையாளர் அவர் விரும்பும் தொலைபேசியில் அவர் விரும்பிய வகையில் வடிவமைப்புகளுடன் உருவாக்கி அவரைச் சென்றடையும் வகையிலான சேவை வழங்கும் காலம் மிகத் தொலைவில் இல்லை மேலும் கல்விச்சேவை என்பது பொதுவாக முறைப்படுத்தப்பட்டு விரும்பிய வகையில் பெறமுடியாத சேவையாக இதுவரை இருந்து வந்தது இதன்காரணமாக இளங்கலை முதுகலை போன்ற பல்வேறு வகையான சான்றிதழ்கள் இருந்துவந்தன இவைகளை வழங்குவதற்கு நேரடி இடங்களாக கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்கள் செயல்பட்டு வந்தன ஆனால் இவை அனைத்தும் இனி உயர்கல்விக்கு வாடிக்கையாளர் தாம் விரும்பும் தேவைகளுடன் கூடிய கல்விக்கான தொகுப்புகளை தேர்ந்தெடுக்கும் அளவில் மாற்றமடையும் இவைகள் அனைத்தும் பல்வேறு தொடர்புகள் மூலம் ஒன்றாக தொகுக்கப்பட்டு வாடிக்கையாளரை அடையும் தொடர்புகள் மூலம் வெவ்வேறு வழிகளில் வாடிக்கையாளரை வந்தடையும் இந்த குறிப்பிட்ட வரைபடத்தில் எவ்வாறு செய்தித்தாள் என்பது இங்குள்ள மாற்றத்திற்கு வழி வகுத்தது போல இசை இங்கு உள்ள பல்வேறு வகையான உபகரணங்களில் வழங்கப்பட்டதை போல இவை நெடுங்காலமாக மாற்றமடையாமல் வழங்கப்படும் சேவைகளான கல்வி மற்றும் உடல் நலம் சார்ந்த சேவைகளிலும் மிக வேகமாக ஊடுருவி மாற்றங்களை ஏற்படுத்தும் இது போன்ற ஏராளமான புதுமையான கண்டுபிடிப்புகள் இன்னும் வர இருக்கின்றன அவை வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன இன்றைய வகுப்பிற்கு பின்னர் நான் உங்களுடன் விவாதித்த இந்த 5 நெட்வொர்க் டயக்ராம்களை அதாவது பிரகலாத் மற்றும் ராமசாமி இவர்கள் உருவாக்கிய இரண்டு வரைபடங்கள் மற்றும் மூன்று வகையான நெட்வொர்க்குகளை குறிக்கும் மூன்று வரைபடங்கள் இவைகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இவை இந்த கோர்ஸில் உங்களுடன் பழகும் நண்பர்களுடன் விவாதிப்பதற்கான ஊக்கத்தை வழங்குவதுடன் புதிய சேவைகளை பற்றிய சிந்தனை சேவைகளை வழங்கும் நிறுவனம் மற்றும் சேவைகளை பெறும் வாடிக்கையாளர்களுக்கு பயன் அளிக்கும் என்று நான் நம்புகிறேன்